கணினி நெட்வொர்க் மற்றும் இன்டர்நெட் புரோட்டோகால்ஸ்களில் உள்ள பாடத்திற்கு மீண்டும் வருக எனவே கடைசி வகுப்பில் சாப்ட்வர் டிபைன்ட் நெட்வொர்க்கிங் பற்றிய கருத்து பற்றி நாங்கள் விவாதித்தோம் சாப்ட்வர் டிபைன்ட் நெட்வொர்க்கிங் மற்றும் அதைச் சுற்றியுள்ள நீண்ட கருத்தாக்கங்களுக்கான அடிப்படை ஆர்க்கிடெக்சர் நாங்கள் ஆராய்ந்தோம் எனவே இன்று படிப்படியாக சாப்ட்வர் வரையறுக்கப்பட்ட நெட்வொர்க்கிங் மற்றும் அதன் சாப்ட்வர் காம்போனென்ட்ஸ்களின் செயல்பாட்டு பற்றி பார்க்கலாம் அங்கு ரௌட்டர்ஸ் என்பது நெட்வொர்க் சாதனங்கள் அல்லது சாப்ட்வர் கட்டுப்பாடுகள் ஆகும் எனவே இந்த முழு நெட்வொர்க்கிங் ஆர்க்கிடெக்சர் எந்த வகை சாப்ட்வர் அல்லது எந்த சாப்ட்வர் உண்மையில் கட்டுப்படுத்தும் என்பதை நாங்கள் ஆராய்வோம் எனவே இந்த சூழலில் ஓபன்ஃப்ளோ என்று அழைக்கப்படும் ஒரு குறிப்பிட்ட ஓபன் சோர்ஸ் பற்றி ப்ரோடோகால்ஸ் பார்ப்போம் அடுத்தடுத்த வகுப்புகளில் SDN நெட்வொர்க்கின் டெமொன்டஸ்ட்ரேஷன் ஓபன்ஃப்ளோ ப்ரோடோகால்ஸ் ஸ்டாக் பயன்படுத்தி பார்க்கலாம் எனவே அதன் விவரங்களுக்கு செல்வோம் எனவே பாரம்பரியமாக நெட்வொர்க் சமூகத்தில்குளோஸ்டு இன்னோவேஷன் பற்றி நீங்கள் விவாதிக்கிறீர்கள் எனவே குளோஸ்டு இன்னோவேஷன் என்பது ஒரு பாக்ஸில் தனிப்பட்ட காம்போனெனென்ட்ஸ் அல்லது தனிப்பட்ட நெட்வொர்க்கிங் காம்போனெனென்ட்ஸ் உள்ளன அவை இங்கே இருக்க வேண்டும் உங்களிடம் உள்ள இந்த வரைபடத்தைப் பின்பற்றினால் பாக்கெட் ஃபார்வேர்ட்டிங் ஹார்ட்வர் நெட்வொர்க் ஆப்பரேட்டிங் சிஸ்டம் மற்றும் வெவ்வேறு வகையான நெட்வொர்க்கிங் அப்ப்ளிகேஷன்ஸ் அனைத்தும் சிங்கிள் பவுண்டிங் பாக்ஸில் கட்டுப்படுத்தப்பட்டுள்ளது எனவே இது ரௌட்டர்ஸ் ஹார்ட்வரைக் கொண்டுள்ளது எனவே நீங்கள் அதை ஒரு ரௌட்டர்ஸ்ஸாக எடுத்து கொள்ளலாம் எனவே இது ரௌட்டர்ஸ் ஹார்ட்வரைக் கொண்டுள்ளது மற்றும் ரௌட்டர்ஸ்க்குள் உங்களிடம் ஹார்ட்வர் காம்போனெனென்ட்ஸ் உள்ளது இது TCAM அல்லது பாரம்பரிய ரௌட்டர்ஸ்யில் செயல்படுத்தப்படுகிறது இது CAM ஆகும் எங்களிடம் நெட்வொர்க் ஆப்பரேட்டிங் சிஸ்டம் உள்ளது இது உண்மையில் பல்வேறு வகையான நெட்வொர்க்கிங் ப்ரோடோகால்ஸ் மற்றும் ரூட்டிங் கண்ட்ரோல் ப்ரோடோகால்ஸ் செயல்படுத்துகிறது அதன் மேல் ஃபயர்வால் அப்பிளிகேஷன்ஸ் பாக்கெட் பகிர்தல் அப்பிளிகேஷன்ஸ் போன்ற பல்வேறு வகையான அப்பிளிகேஷன்ஸ் உள்ளன அவை ஒரு ரௌட்டர்ஸ்க்குள் உள்ளன இப்போது நீங்கள் ஒரு ரௌட்டர்ஸ்ஸை வாங்கும்போதெல்லாம் முழு பவுண்டிங் பாக்ஸ்யும் விற்பனையாளரிடமிருந்து வரும் அதனால்தான் இதை ஒரு குளோஸ்டு இன்னோவேஷன் என்று அழைக்கிறோம் எனவே குளோஸ்டு இன்னோவேஷன் அடிப்படையில் உங்கள் நெட்வொர்க் செயல்பாட்டுடன் தொடர்புடைய அப்பிளிகேஷன்ஸ்களுடன் ஹார்ட்வர் மற்றும் சாப்ட்வர் இரண்டையும் நன்றாகக் கூறுகிறது எல்லாமே ஒரே விற்பனையாளரிடமிருந்து ஒரே பாக்கெட்டுகளாகவே வருகின்றன இதன் விளைவாக சிக்கல் முதலில் இன்டரோபரபிலிடியின் அடிப்படையில் வருகிறது இரண்டாவது சிக்கல் நெட்வொர்க் மேலாண்மை ஆகும் எனவே நீங்கள் சிஸ்கோ ரௌட்டர்ஸ் மற்றும் நெட்கியர் ரௌட்டர்ஸ் அல்லது ஹச்பி ரௌட்டர்ஸ் வாங்கினால் அதை நாம் தவிர்க்கலாம் பொதுவாக ரௌட்டர்ஸ்களின் தனிப்பட்ட கான்ஃபிகுரேஷன்களைக் கவனித்து பின்னர் அவற்றை கான்ஃபிகர் செய்யும் வகையில் நெட்வொர்க் ஆபரேட்டரின் சுமையாக கருதப்படுகிறது இதனால் இந்த ரௌட்டர்ஸ் மூலம் ஒருவருக்கொருவர் பேசலாம் அல்லது ஒரு ரௌட்டர்ஸ்யிலிருந்து மற்றொரு ரௌட்டர்ஸ்ஸிற்கு பாக்கெட்டுகளை ஃபார்வேர்ட் செய்யலாம் இந்த ஆப்பரேட்டிங் சிஸ்டம்கள் அவை எப்போது வேண்டுமானாலும் விற்பனையாளராக இருக்கும் நீங்கள் சிஸ்கோவிலிருந்து ஒரு ரௌட்டர்ஸ்யை வாங்குகிறீர்கள் நெட்வொர்க் ஆப்பரேட்டிங் சிஸ்டம் சிஸ்கோவிடமிருந்து வருகிறது சிஸ்கோ இன்டர்நெட் ஆப்பரேட்டிங் சிஸ்டம் ஐஒஸ் அல்லது வேறு எந்த ஆப்பரேட்டிங் சிஸ்டமிலிருந்து வருகிறது நீங்கள் நெட்கியரிடமிருந்து ஒரு ரௌட்டர்ஸ் வாங்கும் போதெல்லாம்ஆப்பரேட்டிங் சிஸ்டம் அவர்களிடமிருந்து வருகிறது எனவே ஆப்பரேட்டிங் சிஸ்டம் மற்றும் விவசாயியும் ஹார்ட்வர் சார்ந்து இருப்பதால் அது விற்பனையாளர் சார்ந்தது அதனால்தான் ஒரு நெட்வொர்க் நிர்வாகிக்கான ஆப்பரேட்டிங் சிஸ்டமை கான்ஃபிகர் செய்தல் அல்லது கையாளுதல் உண்மையில் நெட்வொர்க்கிங் கொள்கையின் இன்புட்டைக் கொடுக்கும் அவர்களுக்கு இந்த முழு ஆர்க்கிடெக்சர் கையாள கடினமாகிறது எனவே இதன் காரணமாக நாம் படிப்படியாக இந்த வகையான குளோஸ்டு இன்னோவேஷன் நெட்வொர்க்லிருந்து ஓபன் இன்னோவேஷன் நெட்வொர்க்கிற்கு நகர்கிறோம் எனவே ஓபன் இன்னோவேஷன் நெட்வொர்க் அடிப்படையில் இதுபோன்ற ஒன்றைப் பற்றி பேசுகிறது இப்போது விற்பனையாளர்கள் பாக்கெட் பகிர்தல் ஹார்ட்வரை மட்டுமே வழங்குவார்கள் அவை டம்ப் சுவிட்சுகளில் அல்லது ஓபன் சுவிட்சுகள் அல்லது பிளைன்ட் சுவிட்சுகள் என்று அழைக்கிறோம் எனவே நெட்வொர்க்கிங் சமூகத்தில் வெவ்வேறு சொற்கள் பயன்படுத்தப்படுகின்றன எனவே நீங்கள் வெவ்வேறு விற்பனையாளர்களிடமிருந்து இந்த பாக்கெட் பகிர்தல் ஹார்ட்வர்களை பெறுகிறீர்கள் பின்னர் உங்களிடம் ஒரு சென்ட்ரலைஸ்டு நெட்வொர்க் நீண்ட ஆப்பரேட்டிங் சிஸ்டம் உள்ளது இந்த நெட்வொர்க் ஆப்பரேட்டிங் சிஸ்டம் இது ஒரு ஓபன் ஆப்பரேட்டிங் சிஸ்டம் எனவே இப்போது நாங்கள் அடிப்படையில் சாப்ட்வரிலிருந்து ஹார்ட்வரை பிரிக்கிறோம் கடைசி வகுப்பில் விவாதித்து போன்று ரூட்டிங் செயல்பாடுகளில்டேட்டா செயல்பாடுகள் அல்லது டேட்டா பகுதி செயல்பாடுகளைகண்ட்ரோல் செயல்பாடுகளிலிருந்து பிரித்து எடுக்கலாம் எனவே இந்த பாக்கெட் ஃபார்வேர்ட்டிங் இயந்திரத்தின் உள்ளே ஹார்ட்வர் உள்ளே டேட்டா பகுதி செயல்பாடுகள் இன்னும் செயல்படுத்தப்படுகின்றன அங்கு நீங்கள் இந்த TCAM செயல்படுத்தலைக் கொண்டிருக்கிறீர்கள் எனவே இது இன்னும் ஹார்ட்வர் பக்கத்தில் உள்ளது ஆனால் சாப்ட்வர் பக்கத்தில் நீங்கள் உங்கள் சொந்த சாப்ட்வரைத் தேர்வுசெய்யலாம் இந்த ஹார்ட்வர் அனைத்தையும் ஒன்றாக உள்ளமைக்க நீங்கள் பயன்படுத்தலாம் அதன் மேல் உங்கள் சொந்த நெட்வொர்க் அப்ப்ளிகேஷன்ஸ்களையும் நன்மையையும் எழுதலாம் இப்போது உங்கள் ரௌட்டர்ஸ் சிஸ்கோவிலிருந்து வருகிறதா அல்லது நெட்கியரிடமிருந்து வருகிறதா என்பதைப் பற்றி நீங்கள் கவலைப்பட தேவையில்லை உலகில் உள்ள எந்த விற்பனையாளர்களிடமிருந்தும் நீங்கள் ஹார்ட்வர்களை வாங்கலாம் பின்னர் அதை உங்கள் நெட்வொர்க்கில் இணைக்க முடியும் மேலும் இந்த ஹார்ட்வர் அனைத்தும் இந்த நெட்வொர்க் ஆப்பரேட்டிங் சிஸ்டம் உதவியுடன் ப்ரோக்ராம் செய்யப்படவேண்டும் எனவே ஹார்ட்வர் பக்கத்தில் உள்ள ஒரே மாற்றம் அதுதான் இப்போது இந்த ஹார்ட்வர்கள் பாக்கெட் ஃபார்வேர்ட்டிங் ஹார்ட்வர் ப்ரோக்ராம் செய்ய வேண்டிய ஹார்ட்வர் ஆகும் எனவே இவை ப்ரோக்ராம் செய்ய கூடிய ஹார்ட்வர் அதாவது இந்த நெட்வொர்க் ஆப்பரேட்டிங் சிஸ்டமின் உதவியுடன் நீங்கள் ஹார்ட்வரை மாறும் வகையில் ப்ரோக்ராம் செய்யலாம் இதனால் நீங்கள் ஃபார்வேர்ட்டிங் விதிகளை நிறுவலாம் அல்லது நீங்கள் நெட்வொர்க் ஆப்பரேட்டிங் சிஸ்டமின் அடிப்படையில் கான்ஃபிகுரேஷன்கள் மாறும் வகையில் நிறுவலாம் எனவே இந்த வகையான SDN ஆர்க்கிடெக்சரால் நாம் படிப்படியாக ஒரு குளோஸ்டு இன்னோவேஷன் நெட்வொர்க்கிலிருந்து ஓபன் இன்னோவேஷன் நெட்வொர்க்கிற்கு நகர்கிறோம் தேவைகள் என்ன இந்த தேவைகளை நீங்கள் எவ்வாறு பூர்த்தி செய்வீர்கள் எனவே விஷயங்கள் இங்கிருந்து வருகின்றன எனவே இது பரந்த SDN ஆர்க்கிடெக்சர் ஆகும் எனவே கீழே இன்ப்ராஸ்ட்ரக்சர் லேயர் உள்ளது எனவே இந்த இன்ப்ராஸ்ட்ரக்சர் லேயரில் பல்வேறு வகையான ஹார்ட்வர் உள்ளது உங்களிடம் சர்வர் உள்ளன திறந்த சுவிட்சுகள் வைத்திருக்கலாம் ரேக் சுவிட்சுகள் இருக்க முடியும் நீங்கள் எட்ஜ் ரவுட்டர்கள் அல்லது டேட்டா சென்டர் கேட்வேக்களைக் கொண்டிருக்கலாம் பின்னர் எங்களிடம் ஒரு கண்ட்ரோல் லேயர் உள்ளது மற்றும் அந்த கண்ட்ரோல் லேயர்அனைத்து கண்ட்ரோல் செயல்பாடுகளையும் கொண்டுள்ளது அவை அதற்குள் இன்பில்ட்டாக வடிவமைக்கப்பட்டுள்ளது அதற்கு மேல் உங்களிடம் வெவ்வேறு வகையான நெட்வொர்க்கிங் அப்ளிகேஷன் உள்ளது அப்ளிகேஷன் லேயரில் நீங்கள் நெட்வொர்க் அப்ப்ளிகேஷன்ஸ் எழுதலாம் ஃப்ளோ ஆப்டிமைசர் நெட்வொர்க் டோபாலஜி பார்வையாளர் நெட்வொர்க் மேனேஜ்மென்ட் அப்ப்ளிகேஷன்ஸ் பாலிசி என்போர்ஸ்மெண்ட் அப்ளிகேஷன் லோடு பேலன்ஸ்ஸர் நெட்வொர்க் ஆட்டோமேஷன் நெட்வொர்க் பேண்ட்வித் மேனேஜ்மென்ட் நீங்கள் நினைக்கும் எந்த அப்ளிகேஷன்ஸையும் நீங்கள் செய்யலாம் எனவே இந்த முழு நெட்வொர்க்கின் மூளை போல இந்த கண்ட்ரோல் லேயர் செயல்படுகிறது எனவே இப்போது ஆர்க்கிடெக்சர் என்னவென்றால் எங்களிடம் பல ஹார்ட்வர் காம்போனென்ட்ஸ் உள்ளன அவை அனைத்தும் ஒரு சென்ட்ரல் கண்ட்ரோல்லேருடன் இணைக்கப்பட்டுள்ளன இந்த கண்ட்ரோலர் உண்மையில் கண்ட்ரோல் லேயரை கொண்டுள்ளது எனவே இந்த ஹார்ட்வர்கள் சாதாரண நெட்வொர்க்கில் இருப்பதால் அவை நெட்வொர்க்கில் இணைக்கப்பட்டுள்ளன எனவே இவை வெறும் ப்ளாங்கெட் ஹார்ட்வர் அல்லது அதில் இன்பில்ட் செய்யப்படவில்லை என்பதால் நாங்கள் அதை பிளைன்ட் ஹார்ட்வர் அல்லது ஓபன் ஹார்ட்வர் என்று அழைக்கிறோம் மேலும் இது ஒரு ரௌட்டர்ஸ் என்று அழைப்பதை விட சாதாரண நெட்வொர்க்கிங் சொற்களஞ்சியமாக இருந்தால் அதை நாங்கள் டம்ப் சுவிட்ச் என்று அழைக்கிறோம் எனவே இந்த டம்ப் சுவிட்சுக்கு என்ன செய்வது என்பது பற்றி எந்த அறிவும் இல்லை லேயர் 2 அறிவு லேயர் 3 அறிவு மற்றும் இந்த கண்ட்ரோலர் நீங்கள் இந்த கண்ட்ரோலர்யை ப்ரோக்ராம் செய்யும் போதெல்லாம் இந்த கண்ட்ரோலர் உண்மையில் இந்த டம்ப் சுவிட்சுகளை மாறும் வகையில் கான்ஃபிகர் செய்யயப்பட்டு இன்டெலிஜென்ஸ்ஸை சுவிட்சுக்குள் வைக்கும் இப்போது இந்த கண்ட்ரோலர் இந்த வெவ்வேறு வகையான மாடுயூல்களைக் கொண்டுள்ளது இது உங்களிடம் ஒரு GUI மாடுயூல் ஒரு கிளஸ்ட்டர் உருவாக்குவதற்கான கிளஸ்டர் மாடுயூல் நெட்ஒர்க் ப்ரோடோகால் ஸ்டாக்கை செயல்படுத்தும் லேயர் 2 மற்றும் லேயர் 3 மாடுயூல் ஒரு விர்ச்சுவல் பிரைவேட் நெட்ஒர்க்கை உருவாக்க VPN மாடுயூல் என்று பல வகையான மாடுயூல்களைக் கொண்டுள்ளது சேவையின் தரத்தை உயர்த்த அக்சஸ் கண்ட்ரோல் லிஸ்ட் மாடுயூல் அல்லது சர்வீஸ் மாடுயூல் DHCP ப்ரோடோகால்ஸ் மற்றும் பிளக்கின்ஸ்களை செயல்படுத்த DHCP மாடுயூல் பொதுவாக ப்ரோக்ராம்படுத்தக்கூடிய பிளக்கின்ஸ்களை இன்ப்ராஸ்ட்ரக்சர் லேயர் என்றும் அழைக்கிறோம் எனவே இங்கே கண்ட்ரோல் லேயரிலிருந்து 2 வெவ்வேறு இன்டர்பேஸ்கள் உள்ளன கண்ட்ரோல் லேயரின் ஒரு இன்டர்பேஸ்ஸிலிருந்து பல்வேறு வகையான அப்ப்ளிகேஷன்ஸ்களுடன் பேசுகிறோம் நாங்கள் வடபகுதி இன்டர்பேஸ் என்றும்பின்னர் கண்ட்ரோல் லேயரிலிருந்து இன்ப்ராஸ்ட்ரக்சர் லேயர்க்கு மற்றொரு இன்டர்பேஸ் தேவைப்படுகிறது இது செயல்பாட்டில் தென்பகுதி என்று அழைக்கப்படுகிறது இப்போது வடபகுதி இன்டர்பேஸ்ஸின் பணி இந்த தனியான அப்ப்ளிகேஷன் லேயர் ப்ரோகிராம்மை புரிந்துகொள்வதாகும் மேலும் இந்த அப்ப்ளிகேஷன் லேயர் ப்ரோக்ராம்கள் உங்களுக்கு பிடித்த ப்ரோகிராம் மொழியைப் பயன்படுத்துவதன் மூலம் செயல்படுத்தப்படுகின்றன எனவே நீங்கள் பைத்தானைப் பயன்படுத்தலாம் அதற்கேற்ப ஜாவாவைப் பயன்படுத்தலாம் நீங்கள் கண்ட்ரோலர்ரையைத் தேர்வு செய்ய வேண்டும் எனவே எடுத்துக்காட்டாக ஒரு பொதுவான SDN நெட்வொர்க்கில் நீங்கள் பைத்தான் தெரிந்திருந்தால் நீங்கள் POX அல்லது Ryu வகையான கண்ட்ரோலர்ரையைத் தேர்வு செய்யலாம் நீங்கள் ஜாவா மொழியை அதிகம் அறிந்து இருந்தால் ஜாவா மொழியைப் பயன்படுத்தி உங்கள் அப்ப்ளிகேஷன்ஸ்யை செயல்படுத்த விரும்பினால் ஓபன்டேலைட் கண்ட்ரோலர்ரையைத் பயன்படுத்தலாம் எனவே இந்த பயன்பாட்டை உங்களுக்கு பிடித்த ப்ரோக்ராம் மொழியுடன் நீங்கள் எழுதலாம் மற்றும் இந்த வடபகுதி இன்டர்பேஸ்ஸின் பணி என்னவென்றால் அப்ப்ளிகேஷன்ஸிற்குள் என்ன எழுதப்பட்டுள்ளது என்பதைப் புரிந்துகொள்வது அப்ப்ளிகேஷன் தொடர்புடைய நெட்வொர்க் ப்ரோடோகால்ஸ் கம்பைல் செய்தல் பின்னர் இந்த மாடுயூல்களில் ஒன்றை மேப்பிங் செய்தல் அவை கண்ட்ரோலர்யின் உள்ளே உள்ளன எனவே உங்கள் சொந்த ப்ரோக்ராம் எழுத இந்த மாடுயூல்யைப் பயன்படுத்தலாம்உதாரணமாக உங்கள் உதவியுடன் ஒரு லோடு பாலன்சர் அப்ப்ளிகேஷன் எழுதலாம்அங்கு நீங்கள் ஒரு குறிப்பிட்ட இடத்திற்கு பாக்கெட்டை அனுப்ப லேயர் 2 லேயர் 3 பகிர்தல் மாடுயூல்யைப் பயன்படுத்தலாம் இப்போது இந்த கண்ட்ரோல் லேயரிலிருந்து தனிப்பட்ட நெட்வொர்க் செயல்பாடுகளிலிருந்து ரூல்ஸுக்கு மாற்றலாம் ரௌட்டர்ஸ்க்கு ப்ரோக்ராம் செய்யப்படும் ரூல்ஸ்கள் மற்றும் இன்கமிங் பாக்கெட் வரும்போதெல்லாம் அந்த ரூல்ஸ் செயல்படுத்தப்படும் எனவே இந்த தனிப்பட்ட நெட்வொர்க் ப்ரோடோகால்ஸ்லிருந்து ரூல்ஸ் மாற்றம் வரை இது தென்பகுதி இன்டர்பேஸ்ஸால் செய்யப்படுகிறது எனவே இந்த ரூல்ஸ்கள் எவ்வாறு செயல்படுத்தப்படுகின்றன மற்றும் ஒரு குறிப்பிட்ட ப்ரோடோகால்ஸ்யை SDN சொற்களஞ்சியத்தில் அல்லது ஓபன்ஃப்ளோ சொற்களஞ்சியத்தில் தொடர்புடைய ரூல்ஸ்களுக்கு எவ்வாறு மாற்றுவது என்பது பற்றிய விவரங்களை நாங்கள் ஆராய்வோம் எனவே சுருக்கமாக நமக்கு என்ன தேவை எனவே நெட்வொர்க் ஆப்பரேட்டிங் ஸிஸ்டெமிருக்கும் அதனுடன் தொடர்புடைய இன்ப்ராஸ்ட்ரக்சர்க்கும் இடையில் பேச ஹார்ட்வருக்கு திறந்த இன்டர்பேஸ் தேவை உங்கள் நெட்வொர்க்கை ப்ரோக்ராம் செய்ய நீங்கள் தொடர்புடைய விற்பனையாளர்களை சார்ந்து இருக்கக்கூடாது என்பதற்காக அதற்கான ஹார்ட்வருக்கு திறந்த இன்டர்பேஸ் தேவை இரண்டாவது விஷயம் என்னவென்றால் அப்ப்ளிகேஷன் டெவெலப்மென்ட்டிற்கு எங்களுக்கு ஒரு திறந்த API தேவைப்படுகிறது இதனால் எந்தவொரு அப்ப்ளிகேஷன் டெவலப்பரும் நெட்வொர்க் அப்ப்ளிகேஷன்யை உருவாக்க முடியும் மூன்றாவது விஷயம் என்னவென்றால் ப்ரோக்ராம்களை ரூட்ஸ்க்கு மாற்ற எங்களுக்கு ஒரு விரிவாக்க ஆப்பரேட்டிங் சிஸ்டம் தேவைப்படுகிறது எனவே இந்த அப்ப்ளிகேஷன்யை நாம் அதனுடன் தொடர்புடைய ரூல்ஸுக்கு மேப்பிங் செய்ய வேண்டும் இது பாக்கெட் பகிர்தல் இயந்திரத்தின் TCAM ஹார்ட்வரில் செயல்படுத்தப்படும் இது சுவிட்சுகளுக்குள் இருக்கும் எனவே ஓபன்ஃப்ளோ என்றால் என்ன எனவே ஓபன்ஃப்ளோ என்பது SDN நெட்வொர்க்கில் ஈத்தர்நெட் சுவிட்சுகளின் பகிர்தல் நடத்தையை கட்டுப்படுத்துவதற்கான ஒரு ப்ரோடோகால்ஸ் ஆகும் ஆரம்பத்தில் ஓபன்ஃப்ளோவின் இந்த கருத்து ஸ்டான்போர்டில் சுத்தமான சிலேட்டு திட்டத்தால் வெளியிடப்பட்டது தற்போது விவரக்குறிப்புகள் திறந்த நெட்வொர்க்கிங் மன்றத்தால் பராமரிக்கப்படுகின்றன எனவே சுவாரஸ்யமான உண்மை என்னவென்றால் இப்போது இது முழு நெட்வொர்க்கிங் ஆர்க்கிடெக்சரும் அவை ஓபன் சோர்ஸ்ஸாக முற்றிலும் செயல்படுகிறது அவை ஒரு மூடிய சமூகத்திலிருந்து அல்லது விற்பனையாளர் குறிப்பிட்ட சமூகத்திலிருந்து இப்போது திறந்த நெட்வொர்க்கிங் சமூகத்திற்கு நகர்கின்றன அங்கு ஒவ்வொரு விற்பனையாளர்களும் ஒட்டுமொத்தமாக இணைகிறார்கள் எனவே விற்பனையாளர்கள் தங்கள் ஹார்ட்வர்களை உருவாக்குகிறார்கள் சமூகமானது ஓபன் ஆப்பரேட்டிங் சிஸ்டம் மற்றும் தொடர்புடைய வன்பொருளுடன் தொடர்பு கொள்ள இன்டர்பேஸ்ஸையும் உருவாக்குகிறது எனவே இது 2 வழிகளில் உதவுகிறது முதலாவதாக இது இன்னோவேஷனை குறிப்பிட்டதாக ஆக்குகிறது அல்லது இன்னோவேஷனை விரைவாக ஆக்குகிறது ஏனெனில் இப்போது இந்த முழு சாப்ட்வரும் சமூகத்திற்கு திறந்திருக்கும் நீங்கள் உங்கள் சொந்த நெட்வொர்க் ப்ரோடோகால்ஸ்யை வடிவமைத்து அதற்கான ஹார்ட்வரில் சோதிக்கலாம் நீங்கள் எங்கிருந்து ஒரு ஹார்ட்வரைத் தேடத் தேவையில்லை உங்கள் சொந்த ப்ரோடோகால்ஸ்யை நீங்கள் செயல்படுத்தலாம் நீங்கள் எந்த SDN சப்போர்ட் சுவிட்ச் திறந்த சுவிட்சையும் வாங்கலாம் இந்த ஓபன் சோர்ஸ் ஆப்பரேட்டிங் சிஸ்டெமின் மேல் உங்கள் ப்ரோடோகால்ஸ் செயலாக்கத்தை நீங்கள் செய்யலாம் மற்றும் இரண்டாவது நன்மை நெட்வொர்க் மேனேஜ்மென்ட் கண்ணோட்டத்தில் வருகிறது அங்கு நெட்வொர்க் நிர்வாகி 3 வெவ்வேறு விற்பனையாளர்களிடமிருந்து 1000 பக்க கையேடுகளைப் படிப்பதைப் பற்றி அவர்கள் கவலைப்படுவதில்லை எனவே அவர்கள் ஒரு குறிப்பிட்ட ஆப்பரேட்டிங் சிஸ்டெமில் கவனம் செலுத்தலாம் பின்னர் அந்த குறிப்பிட்ட நெட்வொர்க் ஆப்பரேட்டிங் சிஸ்டெமின் மேல் தங்கள் சொந்த ரூல்ஸுகளை எழுத முயற்சி செய்யலாம் எனவே SDN மெசேஜிங் இன்டர்பேஸ்ஸை பொறுத்தவரை நெட்வொர்க்கிங் ஆப்பரேட்டிங் சிஸ்டம் முதல் ஹார்ட்வர் வரை தென்பகுதி இன்டர்பேஸ் உள்ளது நெட்வொர்க் ஆப்பரேட்டிங் சிஸ்டமில் இருந்து அப்ப்ளிகேஷன்ஸ் வரை ப்ரோக்ராம்மிங் API ஐ வழங்கும் வடபகுதி இன்டர்பேஸ் எங்களிடம் உள்ளது இந்த நெட்வொர்க் ஆப்பரேட்டிங் சிஸ்டெமை எந்த ஓபன் சோர்ஸ் ஆப்பரேட்டிங் சிஸ்டெமிலும் செயல்படுத்த முடியும் பல நிலையான இண்டஸ்ட்ரி குறிப்பிட்ட ஆப்பரேட்டிங் சிஸ்டம்கள் உள்ளன அவை இப்போதெல்லாம் நமக்கு கிடைக்கின்றன இந்த ONOS ஆப்பரேட்டிங் சிஸ்டம் இருப்பதை நீங்கள் பார்க்கலாம் இது இப்போதெல்லாம் மிகவும் பிரபலமாக உள்ளது இந்த Ryu கன்ட்ரோலர் உள்ளது இது தற்போது பல தொழில்களில் லைட்வெயிட் கன்ட்ரோலர்யாக உள்ளது அவை நெட்வொர்க் புரோகிராம்களை எழுத Ryu கன்ட்ரோலரைப் பயன்படுத்துகின்றன பின்னர் மேஸ்ட்ரோ அல்லது ஓபன்டேலைட் போன்ற பிற கன்ட்ரோலர்களையும் பயன்படுத்துகின்றன எனவே அப்ப்ளிகேஷன் லேயர் தளத்தில் நாங்கள் குறிப்பிடுவதைப் போல கண்ட்ரோல் லேயர்ரில் உங்களுக்கு விருப்பமான ப்ரோக்ராம்மிங் மொழியில் ஒரு ப்ரோக்ராம்மிங் API உள்ளது உங்களிடம் நெட்வொர்க் கன்ட்ரோலர் ONOS மேஸ்ட்ரோ Ryu அல்லது ஓபன்டேலைட் மற்றும் இன்ப்ராஸ்ட்ரக்சர் லேயரில் உள்ளது சப்போர்ட்டட் ஹார்ட்வரில் இந்த ஓபன்ஃப்ளோ உங்களிடம் உள்ளது இந்த தென்பகுதி இன்டர்பேஸ் வன்பொருளுடன் இந்த ஓபன் இன்டர்பேஸ்ஸில் கட்டுப்படுத்தப்படுகிறது இது நாங்கள் இப்போது பேசும் ஓபன்ஃப்ளோ விவரக்குறிப்பாகும் இப்போது ஓபன்ஃப்ளோ எவ்வாறு செயல்படுகிறது என்பதைப் பார்ப்போம் எனவே எங்களிடம் ஒரு சுவிட்ச் உள்ளது முழு சுவிட்சும் நாங்கள் கடைசி வகுப்பில் விவாதிக்கும்போது எங்களிடம் கண்ட்ரோல் பாதை உள்ளதுஇது சாப்ட்வர் மற்றும் டேட்டா பாதையில் செயல்படுத்தப்படுகிறது இது ஹார்ட்வர் அல்லது சிறிய குறிப்பிட்ட TCAM வகை ஹார்ட்வரில் செயல்படுத்தப்படுகிறது இப்போது கண்ட்ரோல் பாதையில் நெட்வொர்க் ஆப்பரேட்டிங் சிஸ்டத்தின் கிளையன்ட் வெர்சனை தொடர்புகொள்வதற்கு நெட்வொர்க் ஆப்பரேட்டிங் சிஸ்டத்தின் ஒரு பகுதியை நாங்கள் கொண்டிருக்கிறோம் அதை நீங்கள் பேசலாம் இந்த சாப்ட்வர் செயல்படுத்தலில் சுவிட்சில் இருந்தால் அது ஒரு வகையான மிகக் குறைந்த செயல்படுத்தல் கண்ட்ரோல் செயல்பாட்டின் கிளையன்ட் வெர்சன் ஆகும் எனவே நீங்கள் சுவிட்சுகளுடன் பேசலாம் பின்னர் உங்களிடம் இந்த ஓபன்ஃப்ளோ ப்ரோடோகால்ஸ் ஓபன்ஃப்ளோ கிளையண்ட் உள்ளது இது சுவிட்சுக்குள் இருக்கும் எனவே நீங்கள் இதை ஓபன்ஃப்ளோவின் கிளையன்ட் வெர்சன் என்று அழைக்கலாம் பின்னர் உங்களிடம் ஒரு ஓபன்ஃப்ளோ கன்ட்ரோலர் உள்ளது இது ஒரு லாஜிக் மையப்படுத்தப்பட்ட இயந்திரத்தில் செயல்படுத்தப்படுகிறது பின்னர் இந்த ஓபன்ஃப்ளோ மெசேஜிங் API பொதுவாக SSL மற்றும் டீ பி வகையான செய்தியைப் பயன்படுத்துகிறது ஓபன்ஃப்ளோ கண்ட்ரோலர் பற்றி பேசுகிறது இப்போது விஷயம் என்னவென்றால் சுவிட்ச் உள்ளே சாப்ட்வர் பக்கத்தில் உங்களிடம் மிகக் குறைந்த செயல்படுத்தல் உள்ளது செயல்படுத்தலின் கிளையன்ட் வெர்சன் நம்மிடம் உள்ளது எனவே நீங்கள் கண்ட்ரோலரிடமிருந்து ஒரு செய்தியைப் பெறலாம் பின்னர் செய்தியை அலசவும் அதன்படி சுவிட்சை கான்ஃபிகர் செய்யவும் மீதமுள்ள ப்ரோடோகால்ஸ்கள் ரூட்டிங் ப்ரோடோகால்ஸ் இந்த எல்லாவற்றையும் நீங்கள் இனி சுவிட்சுக்குள் செயல்படுத்த தேவையில்லை எனவே இங்கே ஓபன்ஃப்ளோவின் ஒரு எடுத்துக்காட்டு எனவே சுவிட்ச் பக்கத்தில் இந்த ஓபன்ஃப்ளோ கிளையன்ட் ஹார்ட்வர் லேயரில் உள்ளது நாங்கள் ஒரு எளிய TCAM டேபிளை பராமரிக்கிறோம் எனவே இந்த TCAM டேபிளில் சோர்ஸ் மேக் டெஸ்டினேஷன் மேக் சோர்ஸ் ஐபி டெஸ்டினேஷன் ஐபி சோர்ஸ் போர்ட் TCP சோர்ஸ் போர்ட் போன்ற பல போர்ட்கள் உள்ளன ரூல்ஸ் மறைந்துபோன எஸ்டிமேஷன் போர்ட் மற்றும் அதனுடன் தொடர்புடைய செயலை நீங்கள் செயல்படுத்த விரும்புகிறீர்கள் இப்போது ஒரு எளிய ரூல்ஸ் இதுபோல் தெரிகிறது ஹார்ட்வர் லேயர் பக்கத்தில் இருந்து உங்கள் சோர்ஸ் மேக் ஒரு ஸ்டார் ஆகும் அதாவது இது ஒரு வைல்ட் கார்டு எழுத்து அதாவது நீங்கள் எந்த சோர்ஸ் மேக் பீல்ட்யையும் ஏற்றுக்கொள்ளலாம் எந்த டெஸ்டினேஷன் மேக்யையும் ஏற்றுக்கொள்ளலாம் எந்த சோர்ஸ் ஐபியும் நீங்கள் ஏற்றுக் கொள்ளலாம் உங்கள் டெஸ்டினேஷன் ஐபி 128 9 1 10 ஆக இருக்க வேண்டும் சோர்ஸ் டீ பி போர்ட் மற்றும் டெஸ்டினேஷன் டீ பி போர்ட் எதுவும் இருக்கலாம் மற்றும் அப்படியானால் உங்களுடன் தொடர்புடைய பாக்கெட்டை eth3 க்கு அனுப்பும் எனவே இந்த முழு ஃபார்வேர்ட்டிங் பிஹேவியரை மேட்ச் மற்றும் ஆஃக்சன் பேர்யாக எழுதலாம் எனவே இந்த முழு ரூல்ஸ்யும் உள்ளது அது மேட்சின் ஒரு காம்போனெனென்ட்ஸ்க் கொண்டுள்ளது எனவே டேபிளில் சில என்ட்ரிஸ்கள் உள்ளன பின்னர் ஒரு மேட்ச் இருந்தால் நீங்கள் அதனுடன் தொடர்புடைய செயலைச் செய்கிறீர்கள் எனவே இங்கே இது TCAM ஹார்ட்வர் டேபிளில் ஒரு என்ட்ரி ஆகும் எனவே நீங்கள் ஒரு பாக்கெட்டைப் பெறும்போதெல்லாம் வெவ்வேறு லேயரிலிருந்து பிரித்தெடுத்தல் சோர்ஸ் மேக்டெஸ்டினேஷன் மேக் சோர்ஸ் ஐபி டெஸ்டினேஷன் ஐபி சோர்ஸ் டீ பி போர்ட் டெஸ்டினேஷன் டீ பி போர்ட் இந்த அனைத்து பீல்ட்யையும் பாக்கெட் தலைப்பிலிருந்து பிரித்தெடுத்து இந்த ரூல்ஸுடன் மேட்ச் செய்து பார்க்க வேண்டும் எனவே ஒரு குறிப்பிட்ட ரூல்ஸுடன் ஒரு மேட்ச் இருந்தால் நீங்கள் அதனுடன் தொடர்புடைய செயலைச் செய்கிறீர்கள் எனவே அதை eth3 க்கு அனுப்புவதே நம்முடைய செயல் ஆகும் எனவே இது eth3 என்பது இந்த குறிப்பிட்ட ரௌட்டர்ஸ் என்று பொருள் அங்கு நீங்கள் பாக்கெட்டை அனுப்ப விரும்புகிறீர்கள் எனவே இங்கே நான் உங்களுக்கு தெரிவிக்க விரும்பும் செய்தி என்னவென்றால் இதுபோன்ற எந்தவொரு நெட்வொர்க் ப்ரோடோகால்ஸ் அல்லது நெட்வொர்க்கிங் ப்ரோடோகால்ஸ்யின் பெரும்பகுதியைக் கூறுவது சிறந்தது நாங்கள் ஒரு மேட்ச் ஆஃக்சன் பேர் வடிவத்தில் செயல்படுத்தலாம் அதற்கான சில எடுத்துக்காட்டுகளையும் பார்ப்போம் எனவே இந்த முழு ஓபன்ஃப்ளோ ப்ரோடோகால்ஸ் அல்லது ஓபன்ஃப்ளோ ஆர்க்கிடெக்சரின் மிகப்பெரிய சக்தி உள்ளது எனவே ஓபன்ஃப்ளோவின் ஒரு சுவாரஸ்யமான வழக்கத்தில் உள்ள பயன்பாட்டை பார்க்கலாம் எனவே பாப் தனது பாக்கெட்டை அனுப்ப தனது சொந்த நெட்வொர்க் ரூல்ஸுகளை விரும்புகிறார் என்று வைத்துக் கொள்ளுங்கள் எனவே எங்களிடம் நெட்வொர்க் கண்ட்ரோலர் உள்ளது எனவே இது கண்ட்ரோலர் மற்றும் இவை SDN சுவிட்சுகள் அவை நாம் குறிப்பிட்டுள்ளது போன்று டம்ப் சுவிட்சுகள் ஆகும் இப்போது பாப் தனது சொந்த ஃபார்வேர்ட்டிங் அப்ப்ளிகேஷன்ஸ் விரும்புகிறார் இந்த ரௌட்டர்ஸ்யிலிருந்து பாப் ஒரு பாக்கெட்டை ஃபார்வேர்ட் செய்ய விரும்புகிறார் ரௌட்டர்ஸ் 1 ஐச் சொல்லுங்கள் நான் ரௌட்டர்ஸ்களை ரௌட்டர்ஸ் 1 ரௌட்டர்ஸ் 2 ரௌட்டர்ஸ் 3 மற்றும் ரௌட்டர்ஸ் 4 என பெயரிடுகிறேன் இப்போது பாப் ஒரு பாக்கெட்டை இயந்திரத்திலிருந்து ஃபார்வேர்ட் செய்ய விரும்புகிறார் இது ரௌட்டர்ஸ் 1 உடன் ரௌட்டர்ஸ் 4 உடன் இணைக்கப்பட்ட இயந்திரத்துடன் இணைக்கப்பட்டுள்ளது இது டெஸ்டினேஷன் ஆகும் பாக்கெட்டுகளை R1 முதல் R2 முதல் R4 வரை அனுப்ப வேண்டும் என்று பாப் விரும்புகிறார் இப்போது பாப் என்ன செய்கிறார் கண்ட்ரோல்லேருக்குள் ஒரு அப்ப்ளிகேஷன் ப்ரோக்ராமில் இந்த முழு விஷயத்தையும் அவர் எழுதுகிறார் எனவே கண்ட்ரோலர் அந்த ப்ரோக்ராமை ஒருங்கிணைக்கிறது அந்த ப்ரோக்ராமைத் தொகுக்கிறது மற்றும் அதை தொகுத்த பிறகு கண்ட்ரோலர் தேவையான ஹார்ட்வர் களில் பாபின் ஃபார்வேர்ட்டிங் ரூல்ஸுயைப் பயன்படுத்துகிறார் எனவே அந்தந்த சுவிட்சுகளில் இருக்கும் இந்தஃபார்வேர்ட்டிங் ரூல்ஸுகளை பாப் பாக்கெட்டை அனுப்ப விரும்பும் போதெல்லாம் அவை செயல்படுத்தப்பட்டு பாக்கெட் அனுப்பப்படும் இப்போது ஆலிஸ் என்பவர் சொந்த நெட்வொர்க் ரூல்ஸுகளின் மூலம் ஒரு பாக்கெட்யை அனுப்ப விரும்பினால்ஆலிஸ் அதே கண்ட்ரோலர்யை ப்ரோக்ராம் செய்கிறார் கண்ட்ரோலர்யின் மேல் தனது சொந்த அப்ப்ளிகேஷன்ஸ்களை எழுதுகிறார் பின்னர் பகிர்தல் விதிகள் ரௌட்டர்ஸ்களில் நிறுவப்படுகின்றன இதன் மூலம் ஆலிஸ் பாக்கெட்யை முன்னோக்கி அனுப்ப விரும்புகிறார் இப்போது இங்கே சுவாரஸ்யமான விஷயங்களை நீங்கள் காணலாம் எல்லா ரௌட்டர்ஸ்களுக்கும் அனைத்து ரூல்ஸுகளும் தேவையில்லை எனவே பாப் இந்த ரௌட்டர்ஸ் 1 ரௌட்டர்ஸ் 2 மற்றும் ரௌட்டர்ஸ் 3 ஐப் பயன்படுத்த விரும்புகிறார் எனவே இந்த ரௌட்டர்ஸ் அல்லது ரௌட்டர்ஸ் என்ற சொல்லைப் பயன்படுத்த வேண்டாம் ஓபன் சுவிட்ச் என்ற வார்த்தையைப் பயன்படுத்துவோம் எனவே பாப் இந்த 3 சுவிட்சுகளையும் பயன்படுத்த விரும்புகிறார் எனவே அந்த 3 சுவிட்சுகளில் ரூல்ஸுகள் நிறுவப்பட்டுள்ளன ஆலிஸ் பாக்கெட்டை அனுப்ப விரும்பினால் பாக்கெட்டை R1 முதல் R4 வரை R3 க்கு அனுப்ப விரும்புகிறார் எனவே அந்த சுவிட்சுகளில் ரூல்ஸுகள் நிறுவப்பட்டுள்ளன எனவே நாங்கள் ஓபன்ஃப்ளோ ஃப்ளோ டேபிள் பார்த்தால் அதில் வெவ்வேறு காம்போனெனென்ட்ஸ் உள்ளன உங்களுக்கு ரூல்ஸு அதன் தொடர்புடைய செயல் பாக்கெட்டுகள் பற்றிய சில புள்ளிவிவரங்கள் ஒரு குறிப்பிட்ட விதியை நிறைவேற்றுவது மற்றும் பிராயரிட்டி மதிப்பு ஆகியவை உள்ளன எனவே யோசனை ஒன்று எனவே உங்களுக்கு ஒரு ரூல்ஸு உள்ளது எனவே ரூல்ஸு என்பது பீல்ட்களின் தொகுப்பைத் தவிர வேறொன்றுமில்லை அடிப்படையில் ஒரு ஐபி பாக்கெட்டின் எந்தத் பீல்ட்களில் அல்லது இங்கே உண்மையில் SDN ல் நீங்கள் மேக் ஐபி டீ பி அனைத்து தலைப்புகளையும் பார்க்கலாம் என்று கூறுகிறது எனவே உங்கள் பாக்கெட் தலைப்பில் எந்த குறிப்பிட்ட பீல்ட்களைப் பார்க்க வேண்டும் தியரிளவில் நீங்கள் பாக்கெட் தலைப்புக்குள் எந்த பீல்ட்களையையும் பார்க்கலாம் எனவே நீங்கள் பாக்கெட் தலைப்பைப் பார்க்க முடியும் எங்கள் ரூல்ஸு அடிப்படையில் என்னவாக இருக்க வேண்டும் என்பதைக் குறிப்பிடுகிறது அல்லது பாக்கெட் தலைப்புக்குள் ஒரு குறிப்பிட்ட பீல்ட்டிற்கு நீங்கள் விரும்பும் மதிப்பு என்ன சுவிட்ச் போர்ட் போல விலேன் ஐடி மேக் சோர்ஸ் மேக் டெஸ்டினேஷன் ஈதர்நெட் வகை ஐபி சோர்ஸ் ஐபி டெஸ்டினேஷன் ஐபியின் தரமான சேவை டீ பிசோர்ஸ் போர்ட் டீ பி டெஸ்டினேஷன் போர்ட் இப்போது இந்த ரூல்ஸுடன் ஒரு மேட்ச் இருந்தால் அதாவது நீங்கள் குறிப்பிடும் சில பீல்ட்களுடன் செயல்களின் தொகுப்பு இருக்கக்கூடும் மேலும் உங்கள் விருப்பத்தின் அடிப்படையில் செயல்களை நீங்கள் வடிவமைக்க முடியும் எனவே பாக்கெட்டுகளை 0 அல்லது அதற்கு மேற்பட்டவற்றுக்கு அனுப்பலாம் குறிப்பு நேரம் 2427 சுவிட்சில் உள்ள போர்ட்கள் பாக்கெட்டை இணைக்கின்றன பின்னர் பாக்கெட் பாக்கெட்டில் உள்ள சில பீல்ட்களை மாற்றியமைக்கிறது மற்றும் ஃபார்வேர்ட்டிங் பாக்கெட் ட்ராப்பிங் பாக்கெட்டு ஆகியவற்றிற்கு நீங்கள் ஃபயர்வால் விதியைச் செயல்படுத்த விரும்புகிறீர்கள் அல்லது நீங்கள் என்ன நினைத்தாலும் உங்கள் சொந்த நீட்டிப்பைச் சேர்க்கலாம் புள்ளிவிவரங்கள் இது பாக்கெட் போன்ற சில புள்ளிவிவரங்களை பராமரிக்கிறது அதாவது கவுண்டர் பைட்டு கவுண்டர் ஒரு குறிப்பிட்ட ரூல்ஸுயுடன் பொருந்திய பாக்கெட்டுகளின் எண்ணிக்கை மற்றும் பல எனவே நெட்வொர்க்கிலிருந்து தகவல்களைப் பெறுவது உங்களுக்கு எளிதாகிவிடும் அதனுடன் தொடர்புடைய பிரியாரிட்டி மதிப்பு உள்ளது எனவே ஒரு ஓபன்ஃப்ளோவைப் பொறுத்தவரை உங்களிடம் ரூல்ஸுகள் இருக்கும்போதெல்லாம் பல ரூல்ஸுகளுடன் ஒரு மேட்ச் இருந்தால் அதிக பிரியாரிட்டிகொண்ட ரூல்ஸு பொதுவாக செயல்படுத்தப்படும் ஓபன்ஃப்ளோ டேபிள்களின் சில எடுத்துக்காட்டுகள் இங்கே கொடுக்கப்பட்டுள்ளன நீங்கள் ஒரு மாறுதல் செய்ய விரும்பினால் நீங்கள் மேக் டெஸ்டினேஷன் பீல்ட்டைப் பார்க்க வேண்டும் நீங்கள் மேக் டெஸ்டினேஷன் உடன் ஒரு மேட்ச் உருவாக்குகிறீர்கள் மற்ற பீல்ட்களை நீங்கள் புறக்கணிக்கலாம் எனவே நாங்கள் அதை ஒரு வைல்டு கார்டு அதாவது ஒரு ஸ்டாராக வைக்கிறோம் இந்த குறிப்பிட்ட மேக் முகவரியுடன் ஒரு பொருத்தம் இருந்தால் நீங்கள் அதை ஈதர்நெட் 2 க்கு அனுப்புகிறீர்கள் இது ஒரு சாதாரண லேயர் 2 ஸ்விட்சிங் மெக்கானிசம் போன்று செயல்படுகிறது நீங்கள் ஒரு ஃபயர்வாலை செயல்படுத்த விரும்பினால் அந்த டீ பி டெஸ்டினேஷன் போர்ட்யை பாருங்கள் டீ பி டெஸ்டினேஷன் போர்ட் 22 என்றால் நீங்கள் பாக்கெட்டை ட்ராப் செய்ய வேண்டும் எனவே அது தொடர்புடைய ஃபயர்வால் விதி எனவே உங்கள் சொந்த ஃபயர்வால் விதியை நீங்கள் வடிவமைக்க முடியும் எனவே பாக்கெட் தலைப்பில் உள்ள சில பீல்ட்டுகளைப் பாருங்கள் பாக்கெட் தலைப்பின் அந்த பீல்ட்டுகளுடன் ஒரு மேட்சிங் இருந்தால் நீங்கள் பாக்கெட்டை ட்ராப் செய்ய வேண்டும் பின்னர் ஃபார்வேர்ட்டிங் மேக் டெஸ்டினேஷன் பார்ப்பதை விட ஒரு பாக்கெட்டை ஃபார்வேர்ட் செய்ய நீங்கள் ஐபி டெஸ்டினேஷன் பார்க்கிறீர்கள் உங்கள் ஐபி 202 சப்நெட்டுக்கு சொந்தமானது என்றால் குறிப்பு நேரம் 2622 நீங்கள் பாக்கெட்டை ஈதர்நெட்2க்கு அனுப்புகிறீர்கள் நீங்கள் ஒரு ஃப்ளோ ஸ்விட்சிங் செய்யலாம் இது சுவாரஸ்யமானது அதாவது ஃப்ளோ ஸ்விட்சிங் உதவியுடன் நீங்கள் பாக்கெட் ஸ்விட்சிங் நெட்வொர்க்குக்கும் ஒரு சர்கியூட் ஸ்விட்சிங் நெட்வொர்க்குக்கும் இடையில் ஒன்றிணையும் எனவே சர்கியூட் ஸ்விட்சிங் நெட்வொர்க்கின் யோசனை ஒரு குறிப்பிட்ட ஃப்ளோவிற்கு குறிப்பிட்ட பாதையைப் பயன்படுத்துவதாகும் இப்போது மேக் சோர்ஸ் மேக் டெஸ்டினேஷன் ஈதர்நெட் வகை ஐபி சோர்ஸ் ஐபி டெஸ்டினேஷன் டீ பி சோர்ஸ் போர்ட் டீ பி டெஸ்டினேஷன் போர்ட் போன்ற பாக்கெட் தலைப்பில் பல போர்ட்களைப் பார்ப்பதன் மூலம் இந்த தனிப்பட்ட போர்ட்கள் அனைத்தையும் பார்ப்பதன் மூலம் நீங்கள் உண்மையில் ஒரு செயல்முறையை தனித்துவமாக அடையாளம் காணலாம் ஏனென்றால் நீங்கள் டீ பி சோர்ஸ் போர்ட்யும்டெஸ்டினேஷன் போர்ட்யும் இணைக்கிறீர்கள் இப்போது அந்த குறிப்பிட்ட ஃப்ளோவிற்கான பாக்கெட்டை இந்த சுவிட்சுக்கு அனுப்பும் செயலை நீங்கள் செய்யலாம் எனவே இதன் பொருள் நீங்கள் ஃப்ளோ ஸ்பெசிபிக் ஃபார்வேர்ட்டிங் அல்லது டேட்டாவின் ஃப்ளோ ஸ்பெசிபிக் ரூட்டிங் செய்யலாம் எனவே இது SDN அடிப்படையிலான நெட்வொர்க்கின் மிகப்பெரிய சக்தியாகும் பின்னர் நீங்கள் சோர்ஸ் ரூட்டிங் செய்யலாம் அங்கு ஒரு குறிப்பிட்ட சோர்ஸ்லிருந்து பாக்கெட் வருகிறது அது ஒரு குறிப்பிட்ட இடத்திற்கு விதிக்கப்பட்டால் நீங்கள் ஒரு குறிப்பிட்ட பகுதியைப் பயன்படுத்துகிறீர்கள் எனவே நீங்கள் சோர்ஸ் ஐபி டெஸ்டினேஷன் ஐபி பாக்கெட் 16 2 என்ற சப்நெட்டிலிருந்து வருகிறது என்றால் டெஸ்டினேஷன் 202 இருந்தால் பாக்கெட்டை ஈதர்நெட் 2 க்கு அனுப்பும் விலேன் ஸ்விட்சிங் நீங்கள் செய்யலாம் இருப்பினும் இதுவரை நாங்கள் விலேன் பற்றி விவாதிக்கவில்லை விர்ச்சுவல் லேன் என்றால் என்ன விர்ச்சுவல் லேனுக்கு நிறைய பாக்கெட்டுகள் வழங்கப்படுகின்றன நீங்கள் ஒரு குறிப்பிட்ட இடத்திற்கு பாக்கெட்டுகள் அல்லது ஒரு பாக்கெட்டை அனுப்ப விரும்பினால் நீங்கள் பாக்கெட்டுகளை சுவிட்சின் பல போர்ட்களுக்கு அனுப்பலாம் இது விர்ச்சுவல் லேனை உருவாக்குகிறது எனவே பின்னர் நாங்கள் விர்ச்சுவல் லேன் பற்றி விவரமாக பார்ப்போம் ஆனால் இந்த ஓபன்ஃப்ளோ ரூல்ஸுகளின் உதவியுடன் நீங்கள் விர்ச்சுவல் லேன் ஐடி அதனுடன் தொடர்புடைய மேக் டெஸ்டினேஷன் ஆகியவற்றைக் குறிப்பிடலாம் மற்றும் நடவடிக்கை பாக்கெட்டை இரண்டு வெவ்வேறு போர்ட் eth2 மற்றும் eth3 அதாவது eth2 மற்றும் eth3 விர்ச்சுவல் லேன் 2 உடன் இணைக்கப்பட்டுள்ளன எனவே பாக்கெட்டுகள் அந்த இன்டர்பேஸ்ஸிற்கு மட்டுமே அனுப்பப்படும் இப்போது இவை சில ஓபன்ஃப்ளோ ரூல்ஸுகளின் எடுத்துக்காட்டுகள் நீங்கள் உங்கள் சொந்த ஓப்பன்ஃப்ளோ ரூல்ஸுகளையும் அதனுடன் தொடர்புடைய செயலையும் வடிவமைக்க முடியும் முழு இன்னோவேஷன்களும் திறந்திருக்கும் எனவே யார் வேண்டுமானாலும் அங்கு பங்களிக்க முடியும் செய்திகளைப் பார்ப்போம் அவை பொதுவாக ஓபன்ஃப்ளோ செய்திகளைக் கொண்டுள்ளன அவை கண்ட்ரோலர் மற்றும் அதன் தொடர்புடைய சுவிட்சுகளுக்கு இடையில் பகிரப்படுகின்றன எனவே இந்த தொடர்பு நீங்கள் குறிப்பிடுவது போல அவை டீ பி வழியாக செய்யப்படுகின்றன எனவே ஒருமுறை நீங்கள் சுவிட்சின் கிளையன்ட் வெர்சன் மற்றும் கண்ட்ரோலர்க்கு இடையே ஒரு டீ பி இணைப்பை உருவாக்கியுள்ளீர்கள் ஓபன்ஃப்ளோ ஹலோ செய்திகள் கண்ட்ரோலர் மற்றும் சுவிட்சுக்கு இடையில் பரிமாறிக்கொள்ளப்படுகின்றன எனவேஅவர்கள் ஓபன்ஃப்ளோ வெர்சன் பற்றி நெகோஷியேஷன் நடத்துகிறார்கள் ஹையர் வெர்சன் பயன்படுத்தப்படுகிறது இது இங்கே நீங்கள் பகிர்ந்து கொள்ள விரும்பும் வெவ்வேறு கான்ஃபிகரேஷன் பாராமீட்டர்ஸ் போன்ற சில பாராமீட்டர்ஸ் என்ன பின்னர் கண்ட்ரோலர் ஒரு ஓபன்ஃப்ளோ சிறந்த சமன்பாடு செய்தியை அனுப்புகிறது சுவிட்சின் டேட்டா பகுதி யோசனையைப் பெறுவதற்கான சிறந்த மெசேஜ் மற்றும் சுவிட்ச் எந்த அம்சங்களை ஆதரிக்கிறது எடுத்துக்காட்டாக தொகுப்பு QoS ஸ்பேஸ் ஃபார்வர்டிங்கை ஆதரிக்கிறதா இல்லையா என்று சொல்லுங்கள் இப்போது அப்ப்ளிகேஷன் ப்ரோக்ராமின் அடிப்படையில் ஃப்ளோவை மாற்ற அல்லது புதிய ஃப்ளோவை நிறுவ ஃப்ளோவை மேம்படுத்த சுவிட்ச் கான்ஃபிகுரேஷன்களுக்கு சில ஓபன்ஃப்ளோ செய்திகளை அனுப்பலாம் இணைப்பு லைவ்வாக இருக்கிறதா இல்லையா என்று சரிபார்க்க வேறு சில செய்திகள் உள்ளன ஓபன்ஃப்ளோ ஒரு எக்கோ கோரிக்கையை அனுப்ப முடியும் ஒரு எக்கோ பதில் செய்திகள் சுவிட்சின் உயிரோட்டத்தை சரிபார்க்க அவற்றை கண்ட்ரோலர்லிருந்து சுவிட்ச்சிற்க்கு அனுப்பலாம் அல்லது சுவிட்ச் கண்ட்ரோலர் உயிருள்ள தன்மையை சரிபார்க்க அதை கண்ட்ரோலர்க்கு அனுப்பலாம் இப்போது ஃப்ளோ என்ட்ரிஸ்களை தொகுக்க நீங்கள் பல ஃப்ளோ என்ட்ரிஸ்களை ஒன்றிணைக்க விரும்பினால் இந்த குரூப் கண்ட்ரோலர் மூலம் இந்த குரூப் கான்ஃபிகரேஷன் செய்திகளுக்கு கட்டமைக்கப்படுகின்றன அவை சுவிட்சுக்குள் குரூப் டேபிள்களில் சேமிக்கப்படும் எனவே ஓபன்ஃப்ளோவுக்கு பல ரூல்ஸ் உள்ளன அவை பல ரூல்ஸுகளை ஒன்றிணைத்து ரூல்ஸுகளின் குரூப்பை உருவாக்கலாம் எனவே அந்த குரூப் உருவாக்கத்தை ஆதரிக்க செய்திகள் உள்ளன சுவிட்சிலிருந்து புள்ளிவிவர விவரங்களைப் பெற உங்களிடம் இந்த ஓபன்ஃப்ளோ செய்திகள் ஃப்ளோ புள்ளிவிவரங்கள் போர்ட் புள்ளிவிவரங்கள் கியூ புள்ளிவிவரங்கள் குரூப் புள்ளிவிவரங்கள் டேபிள் புள்ளிவிவரங்கள் ஆகிய இவை அனைத்தும் கண்ட்ரோலர்லிருந்து அனுப்பப்படலாம் எனவே இது கண்ட்ரோலர்யைப் போன்ற மற்றொரு நன்மையை தரக்கூடியதாகும் நீங்கள் சுவிட்சிலிருந்து புள்ளிவிவரங்களைப் பெறலாம் மற்றும் ஒரு குறிப்பிட்ட ஃப்ளோவிற்கு எத்தனை பாக்கெட்டுகள் மாற்றப்பட்டுள்ளன என்பதற்கான தனிப்பட்ட புள்ளிவிவரங்களை நீங்கள் பார்க்கலாம் அதன் அடிப்படையில் ஒரு குறிப்பிட்ட ஃப்ளோவிற்கான பேண்ட்வித்தை கட்டுப்படுத்துவதற்கான சுவிட்சையும் கான்ஃபிகர் செய்யலாம் எனவே நீங்கள் ஒரு நெட்வொர்க் நிர்வாகியாக உள்ளீர்கள் உங்கள் நெட்வொர்க்த்தைக் கட்டுப்படுத்த மிகப்பெரிய சக்தியைப் பெறலாம் பின்னர் ஒரு சுவிட்சிலிருந்து ஃப்ளோ ரூல்ஸ் நீக்கம் கான்ஃபிகுரேஷன் அப்ளை செய்யும் போது வரக்கூடிய பிழை சுவிட்சிலிருந்து நிலையை மேலே கீழே உயர்த்துவது ஒரு குறிப்பிட்ட போர்ட் மேலே அல்லது கீழே போன்ற சில அசின்குரோனஸ் ஓபன்ஃப்ளோ மெசேஜ்கள் உள்ளன கண்ட்ரோலர்யை புதுப்பிக்க அவை சுவிட்சிலிருந்து அனுப்பப்படலாம் எனவே ஒரு சுவிட்சிலிருந்து ஒரு குறிப்பிட்ட போர்ட் கீழே இருந்தால் சுவிட்ச் ஒரு கண்ட்ரோலர்க்கு ஒரு செய்தியை அனுப்ப முடியும் அதைத் தெரிவிக்க இந்த குறிப்பிட்ட போர்ட் இப்போது கீழே உள்ளது இதனால் கண்ட்ரோலர் பாக்கெட்டை அனுப்ப ஒரு பெயில் ஸேப் மெக்கானிசமை வடிவமைக்க முடியும் எனவே இது ஓபன்ஃப்ளோ பற்றிய சுருக்கமான அறிமுகம் எனவே இப்போது என்ன நடக்கிறது முழு சக்தியும் நெட்வொர்க் புரோகிராமர் அல்லது நெட்வொர்க் நிர்வாகியின் கையில் உள்ளது நெட்வொர்க் நிர்வாகி முழு கண்ட்ரோலர்ரையும் தனது சொந்த ப்ரோக்ராமை கண்ட்ரோலர்ரில் எழுதுவதைக் கட்டுப்படுத்துகிறார் மேலும் இந்த ஓபன்ஃப்ளோ சுவிட்சுகளை கான்ஃபிகர் செய்ய பயன்படுகிறது இப்போது நீங்கள் ஒரு பாக்கெட்டைப் பெறும்போதெல்லாம் பாக்கெட்டில் பேலோட் மற்றும் ஹெட்டர் உள்ளது இதனை அடிப்படையாகக் கொண்டு அதனுடன் தொடர்புடைய ரூல்ஸுடன் ஒரு மேட்சைஉருவாக்கி பின்னர் ஆஃக்சனின் அடிப்படையில் பாக்கெட்டை அனுப்பவும் அதாவது அங்கு இது தொடர்புடைய ஓபன்ஃப்ளோ அட்டவணையில் குறிப்பிடப்பட்டுள்ளது எனவே சுவிட்சுக்குள் இருக்கும் ஓபன்ஃப்ளோ அட்டவணையில் உள்ள ரூல்ஸுகள் அவை TCAM வன்பொருளின் ஒரு பகுதியாக செயல்படுத்தப்படுகின்றன எனவே TCAM ஒரு ப்ரோக்ராம்படுத்தக்கூடிய மெமரி அங்கு ரூல்ஸுகளை நிறுவ அந்த குறிப்பிட்ட ஹார்ட்வரை மாறும் வகையில் ப்ரோக்ராம் செய்யலாம் எனவே இது ஓபன்ஃப்ளோவின் மிகச் சுருக்கமான அறிமுகம் அடுத்த வகுப்பில் ஓபன்ஃப்ளோவின் குறிப்பிட்ட டெமோவுக்கு செல்வோம் அதற்குச் செல்வதற்கு முன் நான் உங்களுக்கு சில கருத்துக்களை தருகிறேன் நெட்வொர்க்கிங் சமூகத்தில் இந்த முழுமையான ஓபன் இன்னோவேஷன்களின் கூடுதல் விவரங்களை காண நீங்கள் உங்களை ஆராயலாம் இது நெட்வொர்க்கில் ஒரு வகையான மேம்பட்ட தலைப்பு அதை நீங்கள் கற்றுக் கொள்ள வேண்டும் ஏனென்றால் எதிர்கால நெட்வொர்க் SDN யால் கட்டுப்படுத்தப்படும் நெட்வொர்க் என்று கணிப்பு உள்ளது எனவே திறந்த நெட்வொர்க்கிங் அடித்தளத்திற்கு ஒரு இணைப்பு உள்ளது அங்கு நீங்கள் திறந்த நெட்வொர்க்கிங் அடித்தளத்தின் கீழ் இருக்கும் வெவ்வேறு அஜெண்டாகள் வெவ்வேறு நிகழ்ச்சி ப்ரோக்ராம்களைக் காணலாம் ஓபன்ஃப்ளோ விவரக்குறிப்பு தற்போதைய வெர்சன் நிலையான வெர்சன் 1 1 ஆகும் வெவ்வேறு செய்திகள் அவற்றின் செய்திகளின் வகை அவற்றின் செயல்பாடு இவை அனைத்தையும் நீங்கள் பார்க்கலாம் ONOS ஒரு பிரபலமான நெட்வொர்க் கன்ட்ரோலர் நீங்கள் ONOS விவரங்களை ஆராயலாம் இது மீண்டும் ஓர் ஓபன் சோர்ஸ் ஆகும் நீங்கள் அதை ஒரு கணினியில் நிறுவி அதைப் பயன்படுத்தத் தொடங்கலாம் Ryu என்று அழைக்கப்படும் மற்றொரு SDN கண்ட்ரோலர் உள்ளது Ryu கண்ட்ரோலர்யையும் பார்க்க நான் உங்களுக்கு பரிந்துரைக்கிறேன் எனவே இவை அனைத்தும் ஓபன் சோர்ஸ் கருவிகள் அவற்றை நீங்கள் இலவசமாக டவுன்லோட் செய்யலாம் அவற்றைப் இலவசமாகவும் பயன்படுத்தலாம் எனவே அவற்றை ஆராயுங்கள் இன்றைய பாடத்திட்டம் இத்துடன் முடிகிறது இப்பாடத்திட்டத்தில் கலந்து கொண்ட அனைவருக்கும் நன்றி மகிழ்ச்சியாய் கற்போம்